அன்பிற்குரிய நண்பர்களே கடைசி சொற்பொழிவிலிருந்து தொடரட்டும் இனிசியல் கிராஸ் வெயிட் எவ்வாறு பெறுவது என்ற யோசனையைப் பெற்ற பிறகு பணித் தேவைகளை நிர்வகிப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் விங் ஏரோஃபாயில் ஏரோஃபாயில் குணாதிசயம் ஏரோஃபாயில் வடிவம் ஆகியவற்றில் நாங்கள் அதிக நேரம் செலவிட்டு வருகிறோம் ஏரோஃபாயிலின் வடிவத்தைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் ஏர்ஃபாயில் மேக் 1 ஐக் கொண்டிருக்கக்கூடிய புள்ளி என்ன என்பதைப் பற்றி பேசுகிறோம் ஏனென்றால் கிரிட்டிக்கல் மேக் நம்பர் என்ன என்பதை அறிய ஆர்வமாக இருந்தோம் ஏரோஃபாயிலின் ஸ்டாலிங் அங்கிள் அதன் வடிவத்தின் காரணமாக எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் CLmax அதிகபட்ச கேம்பரின் இருப்பிடம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் நாங்கள் உணர்ந்தோம் CLmax எந்த குறிப்பிடத்தக்க மட்டத்திற்கும் நோஸ் ரெடியஸ் எவ்வாறு பங்கு வகிக்கிறது என்பதையும் நாங்கள் பார்த்தோம் எங்காவது நாங்கள் கேம்பர்டு ஏரோஃபாயில் பற்றி விவாதித்தபோது CLmax உயர்த்துவதற்கு கேம்பர்டு ஏரோஃபைல் தேவைப்படுவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் ஆனால் நான் கேம்பரை அதிகரிக்கும்போது கவனித்திருக்கிறோம் ஒரு Cmac மொமெண்ட் உள்ளது பரிமாணமற்றது இது அடையாளத்தில் எதிர்மறையானது அதாவது நோஸ் டவுண் மொமெண்ட் உருவாக்க வேண்டும் நீங்கள் வடிவமைக்க முயற்சிக்கும்போது ஒரு ஏர்கிராப்ட் ஆம் கேம்பர் CLmax அதிகரிக்கும் என்று மட்டுமே நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் அந்த விமானத்தை சமநிலைப்படுத்த நீங்கள் Cmac எதிர்மறையை கையாள வேண்டும் ஸ்டேபிளிட்டி மற்றும் கண்ட்ரோல் கோஸிஸ் நாங்கள் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உடனடியாகப் பிடிப்பீர்கள் நான் கையாள வேண்டிய Cmac எதிர்மறை பற்றி ஏன் பேசுகிறேன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் உள்ளமைவு வடிவமைப்பை நோக்கி முன்னேறும்போது எங்களுக்கு வெளிப்படையான திருத்தம் இருக்கும் மேலும் இந்த புரிதலை ஒருங்கிணைக்க முயற்சிப்போம் ஒரு கட்டத்தில் நீங்கள் CLmax அதிகமாக இருக்க வேண்டும் அது கேம்பர் பற்றியது ஆனால் Cmac எதிர்மறை ஒரு அபராதமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அந்த விஷயங்களை கையாள வேண்டும் ஏரோஃபாயில் இருந்து நாங்கள் விங்க்கு நகர்ந்தோம் உடனடியாக அஸ்பெக்ட் ரேஷியோ போன்ற சொற்கள் வந்தன அஸ்பெக்ட் ரேஷியோ நாம் செலவழித்த நேரத்தை அஸ்பெக்ட் ரேஷியோ மிக முக்கியமான பாத்திரத்தை வகிப்பதை நாங்கள் கண்டோம் இன்று நான் அஸ்பெக்ட் ரேஷியோ வில் சில விஷயங்களையும் தொடுகிறேன் தயவுசெய்து இந்த வடிவமைப்பு பாடநெறி உங்களுக்கு 1 பிளஸ் 1 2 என்று சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வடிவமைப்பு பாடநெறி மிகப்பெரிய சவால் 1 பிளஸ் 1 ஐ நீங்கள் விரும்புவதை சமமாக்குவது எப்படி என்பதுதான் சில நேரங்களில் 1 பிளஸ் 1 உங்களுக்கு 0 5 தேவைப்படலாம் சில நேரங்களில் 1 பிளஸ் 1 உங்களுக்கு 2 5 வேண்டும் குறியீட்டு முறையில் ஒரு வடிவமைப்பு உரிமையின் அழகு என்று நன்மைகளை ஒருங்கிணைப்பது மற்றும் தீமைகளை எவ்வாறு குறைப்பது என்பதுதான் எனவே அடிப்படையில் சில அளவுருக்களைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் ஏனென்றால் ஒரு ஏர்கிராப்ட் உள்ளமைக்க அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் அஸ்பெக்ட் ரேஷியோக்கு நான் சென்றால் அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரித்தால் நாம் பார்த்தால் stall குறைகிறது ஏனெனில் சுய டவுன்வாஷ் சரியாக குறைக்கப்படுகிறது இதேபோல் கொடுக்கப்பட்ட S க்கு கொடுக்கப்பட்ட S க்கு S நிர்ணயிக்கப்பட்டால் அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரிக்கப்பட்டால் நாம் என்ன அர்த்தம் உண்மையில் ஸ்பான் அதிகரித்து வருகிறது நான் பொதுவாக அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரித்தால் LD அதிகரிக்கும் என்பதைக் காண்போம் அதே நேரத்தில் ஒவ்வொரு அஸ்பெக்ட் ரேஷியோ max பெற அது ஒரு குறிப்பிட்ட வெலோசிட்டி அல்லது ஸ்பீட் ஒத்துப்போகிறது என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் நீங்கள் எடைக்கு சமமான லிப்ட் பராமரிக்க விரும்பினால் அந்த உரிமை எங்களுக்குத் தெரியும் மற்ற சுவாரஸ்யமான அவதானிப்பு பயனுள்ள அவதானிப்பு ஸ்பான் இருக்க வேண்டும் நாங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி பேசுகிறோம் நீங்கள் கவனமாக இங்கே பார்க்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட S க்கு நான் கூறியுள்ளேன் நான் அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரித்தால் ஸ்பான் சரியாக அதிகரிக்கிறது அதாவது மறைமுகமாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எனக்கு என்ன S தேவை என்பது முதன்மையாக அஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தது அல்ல வேறு ஒன்றைப் பொறுத்தது எடுத்துக்காட்டாக லிப்ட் சமமாக வெயிட் இது சமம் என்று எனக்குத் தெரியும் LW12V2SCL CL குறிப்பிட்ட எண்ணைக் கொண்டிருப்பதற்கான வடிவமைப்பு வரம்பு என்னிடம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அல்டிடுட் நான் தீர்மானித்தால் நான் பறப்பேன் க்ருஸ் ஸ்பீட் நான் தீர்மானித்தால் S சரி செய்யப்பட்டது இது உணர ஒரு வழி ஒரு வடிவமைப்பு உணர்வின் மற்றொரு வழி குறிப்பிட்ட பணிக்கு WS சரி செய்யப்பட்டது என்று நாங்கள் கூறுகிறோம் னவே முதன்மையாக இங்கே மற்ற அளவுகோல்களுக்கு S சரி செய்யப்பட்டது என்று காட்டப்பட்டுள்ளது தோற்றம் இங்கே சரியானது எல்லா பகுதிகளும் தீர்மானித்த பிறகு எவ்வளவு லிப்ட் இருக்கும் ஆனால் 𝜌 மற்றும் ஸ்பீட் எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தால் இது லிப்ட் தேவைப்படும் பகுதி என்பதை நாங்கள் அறிவோம் இது போன்ற நகரும் அதே பகுதியும் எனக்கு இது போன்ற ஒரு பகுதியும் இருந்தால் நகரும் இந்த மனிதர் தான் நாங்கள் தேடுகிறோம் என்பதை உள்ளுணர்வால் உங்களுக்குத் தெரியும் எனவே அங்கு அஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி சரியாக பேச முயற்சிக்கிறோம் லோ சப்ஸோனிக் கொண்ட இண்டூஸ்ட் ட்ராக் இப்போது நீங்கள் கண்டால் நான் இவ்வாறு எழுதுகிறேன் Di12V2SCDi இது இண்டூஸ்ட் ட்ராக் ஒரு லெவல் பிளையிட் V எதுவும் இல்லை ஆனால் V2WSCL எனவே CL என்னவாக இருக்கும் CL2WSV2 எனவே Di12V2S1πeAR4W2S22V4 இண்டூஸ்ட் ட்ராக் வெளிப்பாடு இப்போது நான் பார்த்தால் Di12V2S1πeAR ஸ்லைடு நேரம் 0925 ஐப் பார்க்கவும் எங்களுக்கு தெரியும் ARb2S எனவே இந்த Di இண்டூஸ்ட் ட்ராக் Di2W2V2S1πeb2S எனவே Di2W2V21πeb2 இந்த வெளிப்பாட்டை கவனமாக பாருங்கள் இந்த இண்டூஸ்ட் ட்ராக் நாம் ஏன் உரையாற்றுகிறோம் வடிவம் மற்றும் வெலோஸிட்டி ரெஜிம் காரணமாக ட்ராக் க்கு ட்ராக் உள்ளது இது பாராசைட் என்று அழைக்கப்படும் பாராசைட் பிளஸ் இண்டூஸ்ட் ட்ராக் லிப்ட் காரணமாக தூண்டப்படும் இண்டூஸ்ட் ட்ராக் நாம் எப்படியாவது குறைக்க முடிந்தால் நான் லிப்ட் டு ட்ராக் ரேஷியோ சரியாக மேம்படுத்த முடியும் எனவே இந்த வெளிப்பாடு என்ன சொல்கிறது இது என்னிடம் சொல்கிறது Di1b2 எனவே கொடுக்கப்பட்ட S க்கு நான் b இண்டூஸ்ட் ட்ராக் கூறுகளை அதிகரிக்கச் செய்தால் அது குறையும் இது அஸ்பெக்ட் ரேஷியோ மற்றும் பகுதி ஏரியா ரேலஷன்ஷிப் புரிதல் மற்ற கவனிப்பு என்ன அந்த DiW2 எனவே எடை அதிகமாக இருந்தால் உங்கள் இண்டூஸ்ட் ட்ராக் மேலும் இருக்கும் இந்த வெளிப்பாட்டைக் காண்க இயற்கையாகவே எடை அதிகமாக இருப்பதால் எங்களுக்கு அதிக CL தேவைப்படுகிறது இதுவும் கூறுகிறது Di1V2 எனவே ஸ்பீட் அதிகரிக்கும் போது இண்டூஸ்ட் ட்ராக் புரிந்துகொள்வது மிகவும் எளிமையான ஏர்பிளேன் பேர்போர்மன்ஸ் 1 நீங்கள் லெவல் பிளையிட் பராமரிக்க பார்த்தீர்கள் ஸ்பீட் அதிகமாக உள்ளது பின்னர் CL தேவை குறைவாக இருக்கும் மற்றும் இண்டூஸ்ட் ட்ராக் CL2 க்கு விகிதாசாரமாகும் எனவே நாம் வெயிட் பற்றி பேசும்போது எதைப் பற்றி விவாதிக்கும்போது தேவையின்றி நாம் வெயிட் அதிகரிக்கிறோம் என்றால் இண்டூஸ்ட் ட்ராக் பொறுத்தவரை நாம் நிச்சயமாக அபராதம் செலுத்தப் போகிறோம் என்பதும் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே ஏர்பிளேன்ற்கான உங்கள் லிப்ட் டு ட்ராக் ரேஷியோ சரியாக பாதிக்கப்படக்கூடும் எனவே இது அஸ்பெக்ட் ரேஷியோ பார்ப்பதற்கான மற்றொரு வழியாகும் நாங்கள் என்ன செய்தோம் அஸ்பெக்ட் ரேஷியோ நாங்கள் கூறியுள்ளோம் பகுதி ஒரே மாதிரியாக இருப்பதைப் போல நான் காட்சிப்படுத்துகிறேன் நான் அஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றவில்லை இந்த ஸ்பான் நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஸ்பான் அதிகரிக்கச் சென்றால் அது ஸ்ட்டருக்ச்சரல் சிக்கல்களை உருவாக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது இப்படி தொங்கக்கூடாது நீங்கள் லேண்ட் பண்ணும் போது ஒரு சிக்கல் இருக்கலாம் ஏர்பிளேன் இப்படி செய்யும் லேசான பேங்கிங் டேய்ல் தரையில் அடிக்கக்கூடும் இது பெரிய ஸ்பான் கிளைடர்களுக்கான பொதுவான நிகழ்வுகளாகும் அதனால்தான் கிளைடர்கள் கண்டுபிடிப்பார்கள் பெரிய ஸ்பான் கிளைடர்கள் இங்கே ஒரு டேய்ல் வீல் கொண்டிருக்கும் எனவே அவர்கள் சுமையை எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே அவை சேதமடையும் போதெல்லாம் இறுதியாக நாங்கள் எண்ணை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஒரு வழிகாட்டல் எண் என்னவென்றால் நீங்கள் ஜெனரல் ஏவியேஷன் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் ட்வின் என்ஜின் என்று சொல்லலாம் 7 முதல் 8 வரையிலான அஸ்பெக்ட் ரேஷியோ நல்லது உண்மையில் இந்த வரம்பை சரியாக 7 8 முதல் 8 வரை அதிகம் கூறுவேன் சிங்கிள் என்ஜின் கொஞ்சம் குறைவாக ஆனால் தொடங்குவதற்கு அதே வரிசை ட்வின் டர்போபிராப் இந்த எண் சுமார் 8 5 முதல் 9 3 வரை இருக்கும் இந்த வரம்பைச் சுற்றி வரலாற்று ரீதியாகக் கிடைக்கும் இவை ஆரம்ப கட்டமைப்பை நீங்கள் கருத்தியல் செய்ய முயற்சிக்கும்போது இவை அனைத்தும் வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக ஜெட் விமானத்தில் இவை உந்துசக்தியாக இருந்தன இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஒரு ஜெட் விமானத்தைப் பொறுத்தவரை வழக்கமான ஜெட் போக்குவரத்து இந்த எண் அஸ்பெக்ட் ரேஷியோ 7 முதல் 7 5 வரை நான் விரும்புகிறேன் நீங்கள் வேகத்தை மேலும் அதிகரித்தால் அஸ்பெக்ட் ரேஷியோ 6 ஐக் குறைக்கும் என்று நீங்கள் காண்பீர்கள் அது 6 5 5 ஆக வரும் ஆனால் இவை ஒரு உள்ளமைவைத் தொடங்க போதுமான நல்ல எண் இப்போது இன்றைய இளைஞர்கள் அவர்கள் விங் அல்லது கான்வென்ஷனல் டேய்ல் மூலம் மகிழ்ச்சியாக இல்லை நான் இதை இப்படி வரைந்தால் அவர்களுக்கு ஒரு வரைபடம் பிடிக்காது நான் இப்படி பிளேன் வரைந்தால் இது என்ன என்று அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் ஏன் பிடிக்கவில்லை அவர்கள் ஏன் இங்கே எதையாவது விரும்பவில்லை அவர்கள் இதைப் போன்ற ஒன்றை விரும்புவார்கள் இது இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் இதுபோன்ற ஒன்றை அவர்கள் இங்கே விரும்புவார்கள் முந்தைய உருவத்திற்கும் இந்த எண்ணிக்கைக்கும் இடையிலான கருத்து புலனுணர்வு வேறுபாடு என்ன என்பதை இங்கே அவர்கள் விரும்புவார்கள் இது போன்ற வேகத்தை பற்றி நான் பேசுவேன் அதுவே அதிவேகம் இன்று இளைஞர்கள் மந்தமான உரிமையை விரும்பவில்லை விஷயங்கள் வேகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே சாதாரணமாக நான் இவற்றை வரைந்திருந்தாலும் எங்கள் கருத்தியல் வடிவமைப்பின் அடுத்த கட்டத்திற்குச் செல்வதற்கு முன்பு இந்த விஷயங்களைத் தொட வேண்டும் என்று நினைத்தேன் எனவே இந்த மேல் பகுதி என்ன இதுதான் கேனார்ட் எனவே பார்ப்போம் நாங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி பேசுகிறோம் என்பதால் நாங்கள் கேனார்ட் பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்று நினைத்தேன் கேனார்ட்ஸ் அடிப்படையில் கண்ட்ரோல் சர்பேஸஸ் அவை வெவ்வேறு வடிவத்தில் உள்ளன நீங்கள் பறக்கும் வேக மண்டலத்தைப் பொறுத்து நீங்கள் காண்பீர்கள் ஆனால் லோ ஸ்பீட் ஏர்பிளேனில் கவனம் செலுத்துங்கள் லோ ஸ்பீட் ஏர்பிளேன் மற்றும் கேனார்ட் ஆகியவை ஏர்பிளேன் யை கட்டுப்படுத்துவதைக் கட்டுப்படுத்துவதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு ஏர்பிளேன் யை கட்டுப்படுத்தும் கேனார்ட் மற்றும் ஏர்பிளேன் யை கட்டுப்படுத்தும் ஒரு அஃப்ட் டேய்ல் வால் ஆகியவற்றுக்கு என்ன வித்தியாசம் இது உங்களுக்குத் தெரியும் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது அஃப்ட் டேய்ல் என்றால் நான் ஒரு நோஸ் அப் மொமென்ட் தர விரும்பினால் நான் இந்த எலெவடோர் அப் திசை திருப்ப வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் ஆமாம் அது உண்மையில் நோஸ் அப் மொமென்ட் தரும் ஆனால் நிகர லிப்ட் இது விங் யில் லிப்ட் மற்றும் டேய்ல் மீது லிப்ட் குறையும் ஏனெனில் டேய்ல் மீது லிப்ட் கீழ்நோக்கி செயல்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் நோஸ் அப் மொமென்ட் வரை நான் கேனார்ட்க்கு கொடுத்தால் நான் ஒரு கேனார்ட் வைத்தேன் இங்கே மற்றும் இப்போது நான் என்ன செய்கிறேன் நான் இதை இப்படி திசை திருப்புகிறேன் நான் இப்படி திசைதிருப்பினால் அது இங்கே சக்தியைத் தருகிறது அல்லது இது உங்களுக்கு நோஸ் அப் மொமென்ட் தருகிறது இப்போது நீங்கள் கேனார்ட் மீது இந்த லிப்ட் விங்ஸ் தூக்கி சேர்க்கப்படுவதைக் காண்கிறீர்கள் எனவே உங்கள் மொத்த லிப்ட் அதிகரிக்கிறது கேனார்ட்ல் பிற சிக்கல்கள் உள்ளன ஆனால் இது பொதுவான முதல் சிந்தனை நன்மை ஆனால் இப்போது நீங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோ ல் அதிக கவனம் செலுத்துவதால் அதிக அஸ்பெக்ட் ரேஷியோ டன் கேனார்ட்ல் இருந்தால் என்ன நன்மை என்று கேள்வி வருகிறது இது விங் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இங்கே ஒரு கேனார்ட்ல் வைத்துள்ளீர்கள் இது எதுவாக இருந்தாலும் பறக்கிறது இது கேனார்ட்ல் முறையான உரிமை நான் உயர் அஸ்பெக்ட் ரேஷியோடன் கேனார்ட்ல் வைத்தால் அதாவது கேனார்ட்ல் ARc கேனார்ட்ல் அதிகமாக உள்ளது எனவே அதன் ஸ்டால் அங்கிள் குறைவாக இருக்கும் எனவே யோசித்துப் பாருங்கள் விமானம் ஸ்டாலை நெருங்குகிறது என்றால் விங் ஸ்டாலுக்கு முன் கேனார்ட்ல் விங் ஸ்டால்களை விட முன்னதாக ஸ்டாலைப் பெறுவதற்கான சமிக்ஞையைத் தரும் எனவே இப்போது பைலட் டை நிர்வகிக்க முடியும் அவருக்கு ஒரு எச்சரிக்கை உரிமை கிடைக்கிறது எனவே பொதுவாக அந்த காரணத்திற்காக கேனார்ட்ல் ஹை அஸ்பெக்ட் ரேஷியோடன் கொண்டிருக்கலாம் இது ஸ்டால் அங்கிள் கண்ணோட்டத்தில் இருந்துதான் யாரோ என்னிடம் சொல்வார்கள் ஏன் இல்லை ஏன் தேவையில்லாமல் கேனார்ட்ல் ஹை அஸ்பெக்ட் ரேஷியோடன் உருவாக்குகிறீர்கள் ஏன் ஒரு கேனார்டை அதிக கேம்பேர்ட் செய்யப்பட்ட விங் கேனார்ட் செய்ய முடியாது பொதுவாக கண்ட்ரோல் சர்பேஸஸ் கேம்பர் போன்றவற்றை நாங்கள் தவிர்க்கிறோம் ஆனால் அவற்றின் விளைவுகளை எவ்வாறு கையாள்வது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் அவற்றை வைப்பதை யாரும் தடுக்க மாட்டார்கள் இந்த பாடத்திட்டத்தில் பொருத்தமான நேரத்தில் நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டு வடிவமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் பேசுவோம் மிக்க நன்றி